சேமிப்பக பேட்டரிகள் பற்றி ஒருவர் நினைக்கும் போது நிச்சயமாக பேட்டரிகள் மிகவும் பிரபலமானவை மற்றும் எங்கும் நிறைந்தவை அனைத்து மின்னணு கேட்ஜெட்டுகள் மற்றும் எனெர்ஜி சேமித்து பயன்படுத்தப்படும் அமைப்புகளிலும் இது காணப்படுகிறது இருப்பினும் பெரிய எரிசக்தி சேமிப்பு அமைப்புகளில் எரிசக்தி அமைப்புகள் மக்கள் சேமிப்பிற்கான பிற வழிமுறைகளையும் பயன்படுத்தியிருப்பதைக் காண்பீர்கள் பேட்டரி வகை அமைப்புகளைத் தவிர்த்து மற்றவர்கள் பயன்படுத்திய ஆற்றல் இடையகங்களாக செயல்படக்கூடிய அமைப்புகள் அல்லது ஆற்றல் சேமிக்க உதவும் அமைப்புகள் குறித்து தெரிந்திருப்பது நல்லது எனவே பொதுவாக ஒரு பி வி அமைப்பின் விஷயத்தில் இது போன்ற ஒரு பி வி பேனல் எங்களிடம் உள்ளது அது சில லோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது வி பேனலில் இருந்து லோடுக்கு ஆற்றல் பாய்கிறது எவ்வாறாயினும் மாறுபட்ட இன்சோலேஷன் காரணமாக பி வி பேனலின் ஆற்றல் வெளியீடு நாள் முழுவதும் சீராக இல்லாமல் ஏற்ற இறக்கமாக மாறுபடுகிறது எனவே லோடு பெறும் ஆற்றல் ஒரு ஏற்ற இறக்கமான ஆற்றலாகும் எனவே நாம் சிலவகையான பஃப்பெர் இடையக வழிமுறை கொண்டிருக்க வேண்டும் அங்கு இன்சோலேஷன் அதிகமாக இருக்கும்போது அதிகப்படியான ஆற்றல் எங்காவது சேமிக்கப்படலாம் மற்றும் இன்சோலேஷன் குறைவாக இருக்கும்போது பஃப்பரில் சேமிக்கப்படும் ஆற்றல் பி வி பேனலுக்கு துணைபுரியும் மேலும் லோடு ஒரு சீரான குறிப்பிட்ட அளவு ஆற்றலைப் பெறுகிறது எனவே இந்த கட்டத்தில் ஒரு ஆற்றல் இடையகத்தை இணைக்கிறோம் இது பி வி பேனலுடன் சேர்ந்து கூடுதலாக ஆற்றல் வழங்கும் எனவே எரிசக்தி இடையகங்களுக்கு பொதுவாக இங்கே ஒரு இன்டெர்ஃபேஷ் பிளாக் இருக்கும் மேலும் இந்த இன்டெர்ஃபேஷ் பிளாக் ஆற்றல் சேமிப்பு சாதனத்துடன் இணைக்கும் மேலும் அதை எனெர்ஜி பஃப்பெர் எரிசக்தி இடையகமாக என அழைப்போம் இது பவர் இன்டெர்ஃபேஷ் என்று அழைக்கப்படும் எனவே பொதுவாக இந்த பவர் இன்டெர்ஃபேஷ் பைடைரக்சனலாக பவர் மற்றும் என்ர்ஜி ஃப்லோ இரண்டிலும் இருக்க வேண்டும் எனவே அதை சார்ஜ் செய்ய முடியும் ஆகவே பி வி பேனலில் இருந்து அதிக இன்சோலேஷன் நிலைமைகள் மற்றும் குறைந்த லோடு நிலைமைகளின் போது அதிகப்படியான ஆற்றல் கிடைக்கும்போதெல்லாம் அதிகப்படியான ஆற்றல் பவர் இன்டெர்ஃபேஷ் வழியாக பஃப்பெர்க்குள் இடையகத்திற்குள் பாய வேண்டும் அது சார்ஜிங் மோட் என்று அழைக்கப்படுகிறது டிஷ்சார்ஜ் மோடின் போது அதாவது இங்கே இன்சோலேஷன் குறைவாக இருக்கும்போது லோடுகளைக் கையாள ஆற்றல் போதுமானதாக இல்லை அதிகப்படியான ஆற்றல் இடையகத்திலிருந்து டிஷ்சார்ஜ் ஆக வேண்டும் இடையகத்தை டிஷ்சார்ஜ் செய்யவேண்டும் பின்னர் அதை லோடுக்கு வழங்க வேண்டும் இதனால் பி வி பேனலில் இருந்து வரும் ஆற்றலை இது ஈடு செய்து நிரப்புகிறது இதனால் லோட் அதன் பவர் மற்றும் எனெர்ஜி பெறுகிறது எனவே எரிசக்தி இடையகம் ஒரு பேட்டரி ஆகவும் மற்றும் பேட்டரியை இணைப்பதற்கு இடைமுகமாக இருக்கும் இங்கே உங்களிடம் டி சி உள்ளது மற்றும் பேட்டரியும் டி சி எனவே இன்டெர்ஃபேஷ்இடைமுகம் ஒரு டி சி டி சி கன்வெர்ட்டெர்மாற்றி இருதிசை டி சி டி சி மாற்றி ஆகும் எனவே நம்மிடம் ஒரு பேட்டரி இருக்கிறதது அது ஒரு பேட்டரி அல்லது ஃபுயல் செல்லாக எரிபொருள் மின்கலங்களாக இருக்கலாம் எனவே ஆற்றல் உண்மையில் வேதியியல் வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது எனவே மின் ஆற்றல் மாற்றப்பட்டு பின்னர் இரசாயன வடிவில் பேட்டரிக்குள் சேமிக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் ஆற்றலை வெளியே கொண்டு வர விரும்பும் போது பேட்டரிகளை டிஷ்சார்ஜ் செய்ய விரும்பும் போது ரசாயன சேமிக்கப்பட்ட ஆற்றல் பேட்டரிக்குள் மின்சாரமாக மாற்றப்பட்டு மின் ஆற்றல் லோடுக்குள் டிஷ்சார்ஜ் செய்யப்படுவது ஒரு மின்சக்தியாகும் எனவே இது நாம் அறிந்த மின் வேதியியல் சேமிப்பு முறையாகும் இதேபோன்ற பொதுவான வேறு சில வழிமுறைகளை இப்போது பார்ப்போம் மற்றொரு ஆற்றல் சேமிப்பு வழிமுறை பம்ப் ஹைட்ரோ என்று அழைக்கப்படுகிறது இங்கே தண்ணீரை உயரத்திற்கு ஏற்றி பொடென்சியல் ஆற்றலாக சேமிப்பதன் மூலம் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது எனவே இந்த அமைப்பில் வரும் பகுதிகளை இப்போது உங்களுக்குக் காண்பிக்கிறேன் பின்னர் சார்ஜிங் ன் பல்வேறு முறைகளைப் பார்ப்போம் இது ஒரு மோட்டார் இங்குள்ள மின்சாரம் மோட்டாரை இயக்கி மின்சக்தியை இயந்திர சக்தியாக மாற்றும் இந்த மோட்டார் ஒரு பம்புடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நான் இந்த பம்பை இங்கே ஒரு பெல்ட்டன் சக்கர அடிப்படையிலான பம்பைக் குறிப்பிட்டுள்ளேன் ஆனால் இது ஒரு மையவிலக்கு விசையியக்கக் பம்ப் அல்லது ரெசிப்ரொகேட்டிங்க் வகையாக இருக்கலாம் எனவே இந்த பம்ப் கீழே உள்ள தண்ணீரை ஒரு சம்பில் இருந்து தூக்கும் எனவே இந்த நீர் பம்பிற்குள் பாய்ந்து பின்னர் பம்பிலிருந்து வெளியே ஓவர் ஹெட் டேன்க்கிற்க்கு ஏறும் எனவே இந்த பம்ப் என்ன செய்திருக்கிறது தரையின் கீழே இருந்து தண்ணீரை எடுத்து சம்ப்பிலிருந்து பின்னர் தண்ணீரைத் தூக்கி பின்னர் ஓவர் ஹெட் டேன்க்கின் மீது வைக்கிறது எனவே அதை ஒரு கிணற்றிலிருந்து தூக்கி பின்னர் உயரத்தில் இருக்கும் ஒரு நீர்த்தேக்கத்தில் வைக்கலாம் எனவே பொதுவாக நாம் தண்ணீரைத் தூக்கி அதிக ஆற்றலில் வைக்க முயற்சிக்கிறோம் இதனால் நீர் ஆற்றலை பொடென்சியல் ஆற்றல் வடிவத்தில் சேமிக்கிறது நீரை எந்த அடிப்படை மட்டத்திலிருந்து உயர்த்த வேண்டும் என்பதைக் குறிக்கிறேன் இது ஹெச் mgh என்பது இந்த நீரில் சேமிக்கப்படக்கூடிய ஆற்றலின் அளவு இப்போது இந்த mgh அளவு உயர்த்தப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த பம்ப் மோட்டாரால் இயக்கப்படுகிறது இந்த மோட்டார் இந்த டி சி பஸ்ஸிலிருந்து இயக்கப்படுகிறது இது பி வி பேனலில் இருந்து சக்தியைப் பெறுகிறது எனவே பி வி பேனலில் இருந்து அதிகப்படியான ஆற்றல் மோட்டாரை ஓட்டுகிறது பின்னர் தண்ணீரை உயர்த்துவதற்கான ஒரு கருவியாக செயல்படும் பம்ப் பொடென்சியல் ஆற்றலைக் கொடுத்து அதை இங்கே எம் ஆக சேமிக்கப்படுகிறது இந்த மோட் பயன்முறை சார்ஜிங் மோட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது லோடுக்கு மின்சாரம் தேவைப்படும் மற்ற மோட் பற்றிபயன்முறை பார்ப்போம் லோடுக்கு மின்சாரம் தேவைப்படும் போது இந்த முறையின் மூலம் ஆற்றலை லோடுக்கு டிஷ்சார்ஜ் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் இங்கே சேமிக்கப்படும் ஆற்றல் mgh ஆற்றலை இங்கே லோடுக்கு டிஷ்சார்ஜ் செய்ய வேண்டும் ஒரு பென்ஸ்டாக் இது போன்ற ஒரு பென்ஸ்டாக் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் வால்வைத் திறக்கிறீர்கள் லோடு தேவையைப் பொறுத்து இந்த வால்வை மின்னணு முறையில் கட்டுப்படுத்தலாம் பி வி பேனலால் வழங்கப்படும் சக்தி குறைவாக இருக்கும்போது லோடு இங்கிருந்து பெற வேண்டும் மின்னணு முறையில் தானாகவே இந்த வால்வு இயங்குகிறது நீர் வெளியிடப்படுகிறது மேலும் பென்ஸ்டாக் வழியாக ஜெட் வடிவத்தில் இந்த பெல்டன் சக்கரங்களில் விழும் இது இப்போது ஒரு டர்பைன் போல செயல்படும் மேலும் இந்த டர்பைன் மோட்டர் ஷாஃப்ட்டுடன் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் இந்த மோட்டார் இப்போது ஒரு ஜெனரேட்டராக செயல்பட்டு பஸ்ஸில் ஆற்றலை பம்ப் செய்து அதன் மூலம் லோடுக்கு செல்லும் எனவே இங்கே சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஆற்றலை இந்த பாணியில் லோடுக்கு டிஷ்சார்ஜ் செய்யயலாம் இது டிஷ்சார்ஜ் மோட் வெளியேற்றும் முறை என அழைக்கப்படுகிறது எனவே இந்த பம்ப் இப்போது டிஷ்சார்ஜ் மோட் ல் வெளியேற்றும் பயன்முறையில் வாட்டர் டர்பைனாக செயல்படும் மற்றும் டிஷ்சார்ஜ் மோட் ல் மோட்டார் இப்போது ஒரு ஜெனரேட்டராக செயல்படும் எனவே அது டிசி ஜெனரேட்டர் DC எனெர்ஜி ஐ உருவாக்கி டிசி பஸ்ஸில் செலுத்துகிறது சார்ஜிங் மோட்ன் போது மோட்டாரில் சிறிது இழப்பு ஏற்படும் பம்பிலும் சிறிது இழப்பு இருக்கும் மேலும் டெலிவரி ஹெட்டிலும் றிது இழப்பும் இருக்கும் எனவே சுமார் 85 செயல்திறன் நடைமுறை மதிப்பு என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதேபோல் மீண்டும் வெளியேற்றும் போது டர்பைனில் சிறிது இழப்பு ஏற்படும் மேலும் ஆற்றலை டி சி பஸ்ஸில் செலுத்தும் போதும் ஜெனரேட்டரில் ஆற்றலை செலுத்துவதற்கு முன்பு சிறிது இழப்பு ஏற்படும் எனவே மற்றொரு 85 சதவீதம் ஒரு நடைமுறை மதிப்பாக இருக்கும் எனவே எனர்ஜி பஃப்பர் இடையகம் அமைப்பின் சார்ஜ் மற்றும் டிஷ்சார்ஜ் சுழற்சியின் ஒட்டுமொத்த செயல்திறன் 0 852 இது 0 72 அல்லது 72 ஆகும் எனவே பேட்டரி பஃப்பர் இடையக விஷயத்தில் கூட பேட்டரி மின்வேதியியல் சேமிப்பக அமைப்பின் செயல்திறன் 70 சதவிகிதம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் இங்கேயும் இது 70 சதவிகிதம் ஆகும் மற்றொரு ஆற்றல் இடையக வழிமுறை கம்ப்ரஷ்டு ஏர் அழுத்தப்பட்ட காற்று சேமிப்பு முறையாகும் வி பேனலில் இருந்து வரும் அதிகப்படியான ஆற்றல் அதிகரிக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக சு கம்ப்ரஷ்டு ஏர் ல் சேமிக்கப்படுகிறது இங்கேஇவ்வாறு ஆற்றல் சேமிக்கப்படுகிறது இங்கே மீண்டும் ஒரு மோட்டாரைப் பயன்படுத்துவோம் இது மின் சக்தியை ஷாஃப்ட்களில் இயந்திர சக்தியாக மாற்றுகிறது மற்றும் மோட்டரின் ஷாஃப்ட் ஒரு ஏர் கம்ப்ரஷர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஏர் கம்ப்ரஷர் சுற்றுப்புற காற்று வளிமண்டல காற்று ஆகியவற்றை எடுத்து அதை கம்ப்ரஷ் செய்துநான்ரிட்டன் திரும்பாத வால்வு வழியாக ஒரு கொள்கலனில் வைக்கிறது எனவே இது அழுத்தப்பட்ட காற்றை இந்த கொள்கலனில் தள்ளும் மற்றும் கொள்கலனில் உள்ள அழுத்தம் ஒரு நிலையான அளவில் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் மேலும் நீங்கள் அழுத்தத்தை P X Q அழுத்தம் X வால்யூம் வடிவில் சேமிக்கப்படுகிறது எனவே இந்த வழியில் நீங்கள் பி வி பேனலில் இருந்து வெளியேறும் அதிகப்படியான ஆற்றல் மூலம் இந்த கம்ப்ரஷர் ஐ சார்ஜ் செய்யலாம் மின் ஆற்றல் மோட்டார் வழியாக மெக்கானிக்கல் ஆற்றலாகமெக்கானிக்கலில் இருந்து ஹைட்ராலிக் அழுத்தமாகவும் மாற்றப்பட்டடு இந்த கொள்கலனில் தள்ளும் இது இதுதான் சார்ஜ் செயல்முறை அல்லது ஆற்றல் சேமிப்பு செயல்முறை எனவே ஆற்றல் அழுத்தம் மற்றும் டிஷ்சார்ஜ் வால்யூம் அளவு Q ஆகியவற்றால் சேமிக்கப்படுகிறது மற்றும் இன்ஷ்டன்டேனியஷ் பவர் ஐ டிஷ்சார்ஜ் விகிதத்தால் கட்டுப்படுத்தலாம் எனவே PQ டாட் என்பது பவர் ஆக இருக்கும் P Q dot என்றால் P Q dQ dt சார்ஜிங் மோடில் பயன்முறையில் இந்த சாதனம் ஒரு மின்சாரத்தை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது இந்த சாதனம் ஒரு ஏர் கம்ப்ரெசராக செயல்படுகிறது இது இயந்திர சக்தியை ஹைட்ராலிக் ஆற்றலாக மாற்றுகிறது மற்றும் காற்றின் அதிகரித்த அழுத்தத்தின் காரணமாக ஆற்றலை சேமிக்கிறது சேமிக்கப்பட்ட ஆற்றலை லோடுக்கு வெளியேற்றுவதற்கு நாம் இங்கே ஒரு வெளியீடு சாதனம் மின்னணு முறையில் கட்டுப்படுத்தப்பட்ட வால்வை வைத்திருக்க வேண்டும் மற்றும் வெளியேறும் டிஷ்சார்ஜ் விகிதம் ஒரு நாஷில்முனை மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் அழுத்தப்பட்ட காற்றில் உள்ள இந்த ஆற்றலை மாற்ற ஒரு ஏர் டர்பைன் பயன்படுத்தப்படுகிறது இப்போது ஒரு ஜெனரேட்டராக செயல்படும் இந்த இயந்திரத்தின் மூலம் இயந்திர ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படும் எனவே அது டிஷ்சார்ஜ் மோட் ஆக இருக்கும் எனவே இந்த மின்னணு கட்டுப்பாட்டு வால்வு மூலம் அழுத்தப்பட்ட காற்று ஒரு ஏர் டர்பைனை இயக்கும் மற்றும் ஏர் டர்பைன் ஹைட்ராலிக் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது இயந்திர ஆற்றல் ஒரு ஜெனரேட்டர் மூலம் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது இங்கேயும் சார்ஜ் செய்யும் போது ஆற்றலை ஹைட்ராலிக் வடிவத்தில் மாற்றும்போது ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது சுமார் 85 எஃபிசியென்சி செயல்திறன் உள்ளது மோட்டார் மற்றும் கம்ப்ரசரில் இழப்பு உள்ளது வெளியேற்றும் போது சுமார் 85 செயல்திறன் உள்ளது ஹைட்ராலிக் அழுத்தத்தை மின் வடிவமாக மாற்றும் போது ஏர் டர்பைன் மற்றும் ஜெனரேட்டரில் இழப்பு ஏற்படும் எனவே இங்கே ஒட்டுமொத்த செயல்திறன் மீண்டும் 70 ஆக இருக்கும் மற்றொரு சேமிப்பக முறை ஃப்ளைவீல் சேமிப்பு முறை என்று அழைக்கப்படுகிறது இது ஆற்றலை இடையகபஃப்பர் ஆற்றலை சேமிப்பதற்கான மிகவும் பிரபலமான முறையாக மாறி வருகிறது இதன் இயங்குமுறை மிகவும் எளிமையானது இது ஒளிமின்னழுத்த பேனலில் இருந்து அதிகப்படியான சக்தியை ஃப்ளைவீலின் கைனெடிக் எனெர்ஜி ஆக இயக்க ஆற்றலாக சேமிக்கிறது இது ஒரு ω ஒமேகா வேகத்தில் சுழல்கிறது எனவே இது போன்ற ஒரு மோட்டாரைப் பயன்படுத்துவோம் இது மின் சக்தியை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது மற்றும் மின்சார மோட்டரின் ஷாஃப்ட் உடன் ஃப்ளைவீல் ஐ இணைப்போம் எனவே நாம் சார்ஜ் செய்யும்போது பி வி பேனலில் இருந்து வரும் ஆற்றல் மோட்டார் வழியாக மெக்கானிக்கல் ஷாஃப்ட்க்கு சென்று அதிகரித்த சுழற்சியின் காரணமாக இங்கு சேமிக்கப்டுகிறது ஃப்ளைவீல் கைனெடிக் எனெர்ஜி அதிகரிக்கிறது மேலும் கோண ழற்சி வேகத்தை அதிகரிப்பதன் மூலம் அது சார்ஜ் செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் மற்றும் பின்னர் ஃப்ளைவீலில் சேமிக்கப்பட்ட ஆற்றலை வெளியேற்றும் போது ஃப்ளைவீலில் சேமிக்கப்பட்ட இனெர்சியல் ஆற்றல் இந்த இயந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறது இது இப்போது ஒரு ஜெனரேட்டராக செயல்பட்டு அதை லோடுக்குள் செலுத்துகிறது ஆகவே ஃப்ளைவீல் ஒரு இனெர்சியா ஜே மற்றும் சுழற்சி வேகம் ஒமேகாவை ரேடியன் வினாடி கொண்டிருக்கிறது பின்னர் ஃப்ளைவீலுக்குள் இருக்கும் ஆற்றல் ½J ω2 ஆல் வழங்கப்படுகிறது எனவே மோட்டார் ஷாஃப்ட் வேகம் அதிகரித்தால் ஃப்ளைவீல் வேகம் ω மேலும் அதிகரிக்கும் இதன் மூலம் அதன் கைனெடிக் எனெர்ஜி ω2 ஆக அதிகரிக்கும் வேறுபாடு ω2 ஆக அதிகரிக்கும் அவ்வாறு ஃப்ளைவீலுக்குள் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது மற்றும் நீங்கள் லோடுக்கு டிஷ்சார்ஜ் விரும்பும் போது அந்த ½ J ω2 ஆற்றல் ஃப்ளைவீல் வேகம் குறைந்து அந்த சக்தியை மோட்டருக்குள் வெளியிடும் அது லோடுக்குள் அனுப்பிவிடும் எனவே ஃப்ளைவீல் சேமிப்பக முறையானது இப்படித்தான் இயங்குகிறது மேலும் இங்கே மீண்டும் மோட்டரின் எஃபிசியென்சி செயல்திறன் இடம்பெறுவதை காண்பீர்கள் எனவே இது சுமார் 80 சதவிகிதம் செயல்திறனைக் கொண்டிருக்கும் எனவே இந்த அமைப்பு அந்த அளவிற்க்கு ஒட்டுமொத்த செயல்திறனை அனுமதிக்கிறது ஏனெனில் இது மோட்டார் மற்றும் நேரடியாக மோட்டரின் ஷாஃப்ட் ஃப்ளைவீல் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அமைப்பில் நீங்கள் 80 நடைமுறை எஃபிசியென்சி செயல்திறனை எதிர்பார்க்கலாம்